இன்று குவி ஆடியின் குவியத் தூரத்தை எவ்வாறு கணக்கிடுவது என்று செயல் விளக்கம் அளிக்க உள்ளேன் சென்ற வகுப்பில் குழி ஆடியின் குவியத் தூரத்தை கண்டறிவது பற்றி பார்த்தோம் இன்றும் அது போலவே செய்யப்போகிறோம் குவி ஆடியின் குவியத் தூரத்தை கண்டறியும் செயல்முறை குழி ஆடியின் செயல்முறையை ஒத்தது அல்ல ஏனெனில் குழி ஆடியில் நமக்கு மெய் மற்றும் மாய பிம்பங்கள் கிடைக்கும் ஆனால் குவி ஆடியில் எல்லா சமயங்களிலும் நமக்கு மாய பிம்பங்களே கிடைக்கும் குழி ஆடிகளை பொறுத்தவரை பொருளின் தொலைவு குவியத் தூரத்தை விட குறைவாக உள்ள சமயத்தில் மட்டும்தான் நமக்கு மாயபிம்பம் கிடைக்கும் மற்றபடி எல்லா சமயங்களிலும் பொருளின் தொலைவு குவியத்தூரத்தை விட அதிகமாக இருந்தால் நமக்கு தலைகீழான மெய்ப் பிம்பமே கிடைக்கும் நாம் மெய் பிம்பத்தை திரையில் பிடிக்க முடியும் திரையில் காண முடியும் ஆனால் மாய குவி ஆடியின் பிம்ப தொலைவை கண்டறிவது கடினமானது ஏனெனில் அதனை நாம் திரையில் பிடிக்க முடியாது எனவே நேரடி முறைகளை பின்பற்றி குவிஆடியின் குவிய தூரத்தை கண்டறிய முடியாது குழியாடியில் நாம் நேரடியாக குவிய தூரத்தை கண்டறிந்தோம் அதனால்தான் அது நேரடி முறை என்கிறோம் குழி ஆடியில் கண்டறிந்தது போல் குவி ஆடியில் கண்டறிய முடியாது எனவே தான் இதனை நாம் மறைமுக முறை என்கிறோம் அதனால் நாம் குவி லென்ஸை பயன்படுத்தி குவி ஆடியின் குவிய தூரத்தை கண்டறிய போகிறோம் இந்த படத்தை பாருங்கள் இப்படத்தில் நீங்கள் குவி லென்ஸ் குவி ஆடி மற்றும் பொருள் ஊசியை காணலாம் நமக்கு தலைகீழான மெய்பிம்பம் திரையில் கிடைக்கிறது இப் பிம்பம் எவ்வாறு நமக்கு கிடைக்கிறது எனில் ஊசியின் முனையில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் லென்ஸில் ஒளிவிலகல் அடைவதால் அல்லது குவிக்கப்படுவதால் நமக்கு கிடைக்கிறது இங்கே ஆடி இல்லை என்று வைத்துக் கொள்வோம் இப்போது ஒளிக்கதிர்கள் நேரே சென்று இந்தப் புள்ளியில் சந்திக்கும் அதாவது இந்த லென்ஸினால் ஒளிக்கதிர்கள் குவிக்கப்பட்டு நமக்கு தலைகீழான மெய் பிம்பங்கள் கிடைத்திருக்கும் பொருளின் தொலைவு குவியத்தூரத்தை விட கூடுதலாக இருக்கும்போது அதாவது f மற்றும் 2fக்கு இடையில் இருக்கும்போது நமக்கு இந்த இடத்தில் குவி லென்ஸினால் தலைகீழான மெய்பிம்பம் கிடைத்திருக்கும் நாம்முதலில் குவி ஆடி இல்லாமல் சோதனையை செய்யப் போகிறோம் இது பொருள் ஊசி அடுத்ததாக பிம்ப ஊசி இடமாறு முறையில் நான் பிம்பத்தின் தொலைவை கண்டறிய போகிறேன் குழி ஆடியின் குவியத் தூரத்தை அளவிடும் போது உங்களுக்கு செய்து காட்டிய அதே முறையில் தான் இப்போது நான் பிம்பத்தின் தொலைவை இந்த பிம்ப ஊசியின் மூலம் கண்டறிய போகிறேன் நாம் இடமாறு பிறையை நீக்கிவிட்டு பிம்பத்தின் தொலைவை கண்ணாடி இல்லாமல் லென்சுக்கு மட்டும் கண்டறிய போகிறோம் இப்போது நான் லென்ஸ்க்கும் பிம்பத்திற்கு இடையில் குழி ஆடியை வைப்போம் அதாவது லென்சுக்கு அடுத்து ஆடியை வைப்போம் இப்போது நான் ஆடியை முன்னும் பின்னும் நகர்த்தி பிம்பத்தை காண முயற்சி செய்கிறேன் ஆனால் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை நான் எதையும் காண முடியவில்லை ஏனெனில் பிம்பம் இப்போது முன்பிருந்த திசையில் இல்லை அதன் எதிர் திசையில் உள்ளது ஆடியை இங்கு பொருந்தியதால் ஒளி அதனுள் புகுந்து செல்ல முடியாமல் அதன் எதிர் திசையில் பிம்பத்தை உருவாக்குகிறது அதனால்தான் இந்த கதிர்களை நான் புள்ளிக்கோடாக வரைந்துள்ளேன் இப்போது ஒளி கதிர்கள் ஆடியில் எதிரொளிக்கப்பட்டு திரும்பி இதே திசை நோக்கி வந்து பிம்பத்தினை உருவாக்கும் உருவாகும் பிம்பம் மெய்பிம்பமா அல்லது மாய பிம்பமா என்பது ஒளிவிலகல் கோணத்தை பொருத்தும் ஒளி கதிர்கள் குவிகிறதா அல்லது விரிந்து செல்கிறதா என்பதை பொருத்தும் அமையும் பொதுவாக ஒளி கதிர்கள் விரிந்தே செல்லும் பொருள் உள்ள இதே இடத்தில் நான் இடத்தில் பிம்பத்தை கண்டறிய முயற்சி செய்ய நினைக்கிறேன் அதற்காக நான் ஆடியை சற்று முன்னும் பின்னும் நகர்த்தி சரியாக பொருளின் இடத்திலேயே பிம்பம் கிடைப்பதை உறுதி செய்து கொள்கிறேன் இது எப்படி சாத்தியமாகும் ஒளிக்கதிர்கள் சென்ற பாதையிலேயே மீண்டும் திரும்பி வந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் ஒளிக்கதிர்கள் இங்கிருந்து தொடங்கி ஆடியை அடைந்து எதிரொளிக்கப்பட்டு மீண்டும் இதே பாதையில் திரும்பி பிம்பம் உருவாவது எப்படி சாத்தியமாகும் ஒளிக்கதிர்கள் ஆடியில் செங்குத்தாக விழுந்தால் மட்டுமே ஒளிக்கதிர்கள் மீண்டும் அதே பாதையில் திரும்புவது சாத்தியமாகும் பொருள் இருக்கும் இடத்திலேயே நமக்கு பிம்பமும் கிடைக்கிறது அப்படியானால் பொருளின் ஒரு புள்ளியில் இருந்து தொடங்கும் ஒளிக்கதிர்கள் அனைத்தும் ஆடியில் செங்குத்தாக விழுந்து எதிரொலிக்க பட்டு இவ்விடத்தையே மீண்டும் வந்தடைகின்றன இது எப்பொழுது சாத்தியம் எனில் ஆடி வளைவு மையத்தில் இருந்தால் மட்டுமே வளைவு மையத்தில் உள்ள கதிர்கள் ஏன் செங்குத்தாக விழுகின்றன என்றால் அவை எல்லாம் வளைவு ஆரங்கள் ஆகும் ஒளிக் கதிர்கள் எல்லாம் செங்குத்தாக ஆடியில் விழுந்தால் அவை எதிரொளிக்கப்பட்டு மீண்டும் அதே பாதையில் திரும்பி வருகின்றன அதுமட்டுமல்லாமல் லென்ஸ்களும் மறு தலையை பின்பற்றக் கூடியவை எனவே தான் லென்சில் ஒளிவிலகல் அடைந்த கதிர்கள் மீண்டும் லென்சுக்குள் நுழையும்போது மறுதலையை பின்பற்றுகின்றன இதனால் ஒளிக்கதிர்கள் மீண்டும் அதே பாதையில் செல்கின்றன இதில் நாம் அறிவது என்னவெனில் ஆடியின் தொலைவை மட்டும் நாம் சரியாக கண்டறிந்துவிட்டால் பிம்பம் பொருள் உள்ள இடத்திலேயே கிடைத்துவிடும் பொருளின் பிம்பம் நமக்கு ஆடியின் மையத்தில் கிடைக்கும் ஆடியை கையில் எடுத்துவிட்டால் பிம்பம் காணாமல் போகும் அடுத்த பிம்பத்திற்கு ஆடியை ஒரு குறிப்பிட்ட தொலைவில் வைத்து அதனை சரிசெய்து கொண்டே வந்தால் பிம்பம் இந்த இடத்திலேயே கிடைக்கும் இந்த சோதனையில் முதலில் நான் பிம்பத்தின் தொலைவை ஆடி இல்லாமல் கண்டறிய வேண்டும் அதாவது முதலில் லென்சை மட்டும் பொருத்தி பிம்பத்தின் தொலைவை கண்டறிய வேண்டும் அடுத்து பொருள் மற்றும் லென்சை அசைத்து விடாமல் ஆடியை பொருத்த வேண்டும் பொருளுக்கு மேலேயே பிம்பம் கிடைக்கும் வகையில் ஆடியை சரி செய்ய வேண்டும் இதிலிருந்து ஆடியின் தொலைவை குறித்துக் கொள்ள வேண்டும் அடுத்து ஆடிக்கும் பிம்பத்திற்கு இடைப்பட்ட தொலைவு அதாவது வளைவு ஆரத்தொலைவை தான் கண்டறிய வேண்டும் குவியத் தூரம் f R by 2வற்கு சமமாகும் இவ்விரண்டு அளவுகள் மட்டும்தான் நாம் கண்டறிய வேண்டியது ஆகும் எனவே அதனை நாம் குறித்துக்கொள்ள வேண்டும் இங்கே நமக்கு குவி ஆடியின் குவியத்தூரத்தை கண்டறிவதற்கான அட்டவணை உள்ளது இதில் நாம் ஆடியின் தொலைவையும் பிம்பத்தின் தொலைவையும் கண்டறிந்து குறித்துக் கொள்ள வேண்டும் இவ்விரண்டு அளவுகளுக்கும் இடையேயான வித்தியாசம் PI அதாவது வளைவு ஆரம் ஆகும் அதாவது வெறும் கண்ணாடியை மட்டும் சரி செய்து மூன்று அளவுகளை நாம் கண்டிறிகிறோம் இவற்றிலிருந்து Rன் சராசரி மதிப்பையும் அதனைக் கொண்டு குவியத்தூரத்தையும் கண்டறிய முடியும் இதேபோல் மூன்று முறை சோதனை செய்து அதாவது ஆடியின் தொலைவை மட்டும் சரிசெய்து மூன்று ஜோடி அளவுகளை கண்டறிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறையும் பொருளின் தொலைவை மட்டும் இரண்டு சென்டிமீட்டர் கூடுதலாகவோ குறைத்தோ பொருத்தி அதற்குரிய வளைவு ஆரத்தொலைவு R கண்டறியலாம் இதனைக் கொண்டு குவியத் தூரம் f ஐ கண்டறியலாம் இந்த சோதனையின் வரிசை முறையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் முதலில் நாம் ஆடி இல்லாமல் பிம்பத் தொலைவை லென்சை கொண்டு கண்டறிய வேண்டும் அதன்பின் நான் குவி ஆடி பொருத்தி பிம்பத்தை கண்டறிய வேண்டும் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த ஒன்றினைவையும் இடமாறையும் கேமராவில் பதிவு செய்து உங்களுக்கு காட்ட இயலவில்லை இப்பொழுது சோதனையை ஒவ்வொரு கட்டமாக எவ்வாறு செய்வது என்று விளக்கப் போகிறேன் இது நான் கடந்த முறை பயன்படுத்திய அதே optical table ஆகும் இது குவி ஆடி நாம் குவியத் தூரத்தை கண்டறிய வேண்டிய குவி ஆடி இதுதான் இதனை நான் இங்கே வைக்கிறேன் Now this is the this is the lens convex lens அடுத்து இதுதான் குவி லென்ஸ் இது ஒரு ஊசி இதனை நான் பொருள் ஊசியாக கொள்ளலாம் மற்றொரு ஊசி இதனை பிம்பத்தின் தொலைவை கண்டறிய பயன்படுவதால் இது பிம்ப ஊசி ஆகும் குவி ஆடியை மேசையில் இங்கே பொருத்தலாம் இதன் குவியத் தூரம் தோராயமாக 20 இருக்கலாம் ஆனால் சோதனைக்கு முன் லென்ஸ் அல்லது ஆடியின் தோராயமான குவியத்தூரத்தை அறிந்து கொள்வது நல்லது இப்போது மீண்டும் ஒரு முறை அதை எவ்வாறு கண்டறிவது என்று பார்ப்போம் பொருளின் தொலைவு f விட குறைவாக இருந்தால் நமக்கு ஊசியின் நேரான மாயபிம்பம் கிடைக்கும் இப்போது லென்சின் தொலைவை மாற்றி fஐ விடக் கூடுதலாக்கினால் நமக்கு தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்கும் நாம் தொலைவை மாற்றும்போது பிம்பம் தலைகீழ் நிலையில் இருந்து நேராக மாறுவதற்கு இடையில் தான் தோராயமான குவியத் தூரம் அமையும் என்பதை யூகித்து அந்த அளவினை நீங்கள் கண்டறிந்து கொள்ளலாம் ஆனால் இதை நாம் மிக கவனமாக செய்ய வேண்டும் இப்போது நான் தலைகீழான பிம்பத்தை காண்கிறேன் எனவே இதற்கு அருகில் தான் f உள்ளது இப்போது பொருளின் நேரான பிம்பத்தை நான் காண்கிறேன் இப்போது அதன் தொலைவு 20 ஆகும் இதன் தொலைவை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்குகிறேன் இப்போது பிம்பம் தலைகீழாக மாறுவதை காண்கிறேன் இப்போது பிம்பத்தின் தொலைவு 46 செ மீ ஆகும் எனவே இதன் குவியத் தூரம் சற்றேறக்குறைய 20க்கும் 25க்கும் இடையில் இருக்கலாம் லென்ஸின் தொலைவு குவிய தூரத்தை விட கூடுதலாக இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் எனக்கு தலைகீழான பிம்பம் கிடைக்கும் குவியத் தூரம் தோராயமாக 20 எனில் நாம் லெனசை 50 சென்டி மீட்டர் என்ற அளவில் அதாவது பொருளுக்கும் குவியத் தூரத்திற்கு இடையிலான வித்தியாசம் 30 சென்டிமீட்டர் இருக்குமாறு பொருத்திக் கொள்ளலாம் இந்தநிலையில் பொருத்தி பிம்பத்தை காண முயற்சி செய்கிறேன் எனக்கு இப்போது பிம்பம் தெளிவாக தெரிகிறது இப்போது நான் இடமாறு முறையை பயன்படுத்த வேண்டும் இப்போது என் இடக் கண்ணை மூடிக்கொண்டு வலது கண்ணால் பிம்பத்தை காண்கிறேன் பிம்பத்தின் உயரத்தை சற்ற குறைத்து இரண்டு பிம்பங்களையும் ஒன்றிணைக்க முயற்சி செய்கிறேன் இவ்வாறு ஒன்றிணைப்பதன் மூலம் இடமாறை நீக்க முடியும் இப்போது நான் ஆடியின் நிலையை சரி செய்ய நினைக்கிறேன் இந்த இடத்தில் பிம்பமும் பொருளும் சரியாக ஒன்றிணைகின்றன அதாவது பிம்ப ஊசியின் முனையும் பொருள் ஊசியின் முனையும் சரியாக ஒன்றிணைகின்றன இதன் மூலம் இடமாறு சரி செய்யப்பட்டுவிட்டது நான் குவி ஆடி மற்றும் பிம்பத்தின் தொலைவுகளை கண்டறிந்து குறித்துக் கொள்ள வேண்டும் இப்போது நமக்கு பிம்பத்தின் தொலைவு கிடைத்துள்ளது அது தோராயமாக 107 இருக்கும் சரியாக சொன்னால் 106 8 சென்டி மீட்டர் ஆகும் நான் இப்போது இந்த அமைப்பை அசைத்து விடாமல் குவி ஆடியை பொருத்தவேண்டும் பின்னர் பிம்பம் பொருள் இருக்கும் இடத்திலேயே அமையுமாறு ஆடியை சரி செய்து அதன் தொலைவை கணக்கிட வேண்டும் இப்போது நான் பொருள் அருகிலேயே பிம்பத்தை காண்கிறேன் அப்படியானால் பொருளில் இருந்து புறப்பட்ட ஒளிக்கதிர்கள் எதிரொளிப்பட்டு மீண்டும் அதே பாதையில் திரும்பி வந்துள்ளன பொருளில் இருந்து புறப்பட்ட கதிர்கள் அல்லது படு கதிர்கள் செங்குத்தாக ஆடியில் பட்டு மீண்டும் செங்குத்தாக எதிரொளிக்கப்பட்டால் மட்டுமே அவை மீண்டும் அதே பாதையில் திரும்பும் அப்போதுதான் பிம்பமும் பொருளும் ஒரே இடத்தில் அமையும் இப்போது நான் பிம்பங்களை காண்கிறேன் அவற்றை பார்த்துக்கொண்டே பிம்பத்தின் முனையும் பொருளின முனையும் ஒன்றிணையும் வண்ணம் ஆடியை சரி செய்ய வேண்டும் பிம்பங்கள் இப்போது ஒன்றாக இல்லை எனவே அவற்றை ஒன்றிணைக்க நான் ஆடியை சற்று முன்னும் பின்னும் நகர்த்தி சரி செய்கிறேன் இன்னும் சிறிது இடமாறு உள்ளது அதனை சரி செய்கிறேன் இன்னும் சற்று நகர்த்தி அதனை சரிசெய்ய முடியுமா என்று பார்ப்போம் சற்று எதிர்திசையில் நகர்த்துகிறேன் இப்போது இடமாறு சரி செய்யப்பட்டுவிட்டது இப்போது பிம்பத்தின் தொலைவை நான் குறித்துக் கொள்கிறேன் அதன் அளவு 62 சென்டி மீட்டர் ஆகும் அடுத்து நான் PI க்கு இடையிலான தொலைவை கண்டறிய வேண்டும் அது தோராயமாக 107 மற்றும் 62 இடையிலான வித்தியாசமாகும் எனவே PIயின் தொலைவு 45 செ மீ ஆகும் இன்னும் நாம் இரண்டு மூன்று முறை பிம்பத்தின் தொலைவை கண்டறிய வேண்டும் பொருளை மட்டும் சற்று இடம் மாற்றி 2 அல்லது 3 அளவுகள் எடுத்துவிடலாம் அதிலிருந்து சராசரியை கணக்கிட்டு கொள்ளலாம் இதை எவ்வாறு செய்வது என நான் முன்பே கூறியிருந்தேன் பொருளின் தொலைவை மட்டும் 2 சென்டிமீட்டர் கூடவோ குறைத்தோ அதாவது குவிய தூரம் 20 எனில் 18 என்ற தொலைவில் பொருளை வைத்துக் கொள்வோம் பொருளை பொருத்தி விட்டு ஆடி இல்லாமல் லென்சை மட்டும் கொண்டு பிம்பத்தின் தொலைவை கண்டறிய வேண்டும் இதன் தொலைவைக் குறித்து கொள்ளுங்கள் இதனையடுத்து ஆடியை பொருத்தி பிம்பத்தையும் பொருளையும் ஒரே இடத்தில் கண்டபின் இரண்டாவது அளவுகளாக இவற்றை குறித்துக்கொள்ளுங்கள் அடுத்து மூன்றாவது அளவினை எடுக்கவேண்டும் முன்பு 18 சென்டிமீட்டர் எனக் கொண்டோம் இப்போது அதை 22 செ மீ என கொண்டு சோதனையை மீண்டும் செய்வோம் இப்போது நமக்கு மூன்றாவது ஜோடி அளவுகள் கிடைக்கும் ஒவ்வொரு முறையும் நாம் ஆடியின் தூரத்தை மாற்றி இரண்டு அல்லது மூன்று ஜோடி மதிப்புகளை கண்டறிந்து அவற்றின் சராசரியை கணக்கிட்டு கொள்ள வேண்டும் அட்டவணையில் நான் சராசரி தொலைவே குறிப்பிட கட்டங்கள் ஏற்படுத்தவில்லை ஆனால் நீங்கள் இங்கே எங்கு வேண்டுமானாலும் அவற்றைக் குறித்துக் கொள்ளலாம் இரண்டாவது அளவு எடுத்தாகி விட்டது இப்போது மூன்றாவது அளவை கண்டறிந்து அவற்றின் சராசரி மதிப்புகளை கணக்கிட்டால் அதுதான் R ஆகும் இதிலிருந்து நாம் குவி ஆடியின் குவியத் தூரத்தை கண்டறியலாம் எனவே நீங்கள் பிம்பத்தையும் அவற்றின் தொலைவையும் கண்டறியும் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் நாம் இடமாறு பிழையை நீக்க வேண்டும் முதலில் நீங்கள் பிம்ப ஊசியை கொண்டு ஆடிகள் அல்லது லென்ஸ்களால் உருவாகும் பிம்பங்கள் மெய் அல்லது மாய பிம்பமா என கண்டறிய வேண்டும் அடுத்து ஆடியின் தொலைவை மாற்றி பிம்பத்தின் முனையும் பொருளின் முனையும் ஒன்றிணையுமாறு அவற்றை நகர்த்தி அதன் தொலைவை கண்டறிய வேண்டும் இடமாறு இல்லாதவாறு பிம்ப ஊசியை நகர்த்தி சரி செய்ய வேண்டும் சரி செய்வதென்றால் உங்கள் கண்களை இடவலமாக அசைத்து இவற்றை காணும்போது பிம்பங்கள் தனித்தனியாக செல்லும் பிம்ப ஊசியின் தொலைவை மாற்றி கொண்டே வந்தாள் ஒரு புள்ளியில் இவைகள் இரண்டும் ஒன்றிணையும் ஒன்றாக நகரும் எனவே இந்த புள்ளியை கண்டறிவது மிக முக்கியமாகும் அதன்பின்னர் இச்சோதனையை மிக சுலபமாக செய்ய முடியும் புள்ளியைக் கண்டறிவதே இந்த சோதனையின் முக்கியமான கட்டமாகும் குறியீட்டு பிழை உள்ளிட்ட வேறு சில விஷயங்கள் நான் தவிர்த்து விட்டேன் இங்கே அளவியில் என்ன மதிப்பு இருக்கிறதோ அவற்றை நாம் குறித்துக் கொள்கிறோம் ஆனால் இதில் குறியீட்டு பிழை இருக்கலாம் உண்மையில் நாம் அளவுகள் எடுத்து கொண்டிருக்கும் மையமும் நாம் எடுத்துக் கொண்ட லென்ஸின் ஆடி முனையும் ஒன்றாக இல்லாமலிருக்கலாம் இரண்டு முனைகளும் உண்மையில் ஒன்றிணைவது இல்லை அதனால்தான் குறியீட்டு பிழை உண்டாகிறது இரண்டு முனையும் கூறாக உள்ள ஒரு கம்பியை எடுத்துக்கொண்டு அதன் நீளத்தையும் அளவினை கொண்டு அளந்து கொள்ள வேண்டும் லென்ஸ் மற்றும் பொருளுக்கு இடையிலுள்ள தூரத்தை கண்டறிய வேண்டும் இவை இரண்டு அளவுகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம்தான் குறியீட்டு பிழை ஆகும் இரண்டும் ஒன்றாக இருப்பின் குறியீட்டு பிழை பூஜ்யம் ஆகும் இவற்றுக்கிடையில் கூடுதலாகவோ குறைவாகவோ வித்தியாசம் இருப்பேன் குறியீட்டு பிழை உண்டாகும் நம் தொலைவுகளை கணக்கிட்ட பின்பு அவற்றிலிருந்து குறியீட்டு பிழையை கழிக்கவோ அல்லது கூட்டாகவோ வேண்டும் அதன்பின் நமக்கு கிடைப்பது சரியான அளவாகும் நமது சோதனையில் குறியீட்டு பிழை இல்லை என நான் எடுத்துக் கொள்வதால் தான் அட்டவணையில் அதற்கான கடடங்களை விடவில்லை ஆனால் அடிப்படையில் அவற்றை நாம் பரிசோதிக்க வேண்டும் ஆகவே நாம் குழி ஆடி மற்றும் குவி ஆடியின் குவிய தூரத்தை எவ்வாறு கண்டறிவது என்பது பற்றி பார்த்துள்ளோம் குழி ஆடியின் குவிய தூரத்தை குவி லென்ஸை பயன் படுத்தாமல் நாம் நேரடியாக கண்டறியலாம் ஆனால் குவி ஆடியின் குவியத் தூரத்தை குவி லென்ஸ் பயன்படுத்தாமல் கண்டறிய முடியாது எனவே தான் இதனை நாம் மறைமுக முறையின் மூலம் கண்டிறிகிறோம் நான் இரண்டு முறைகளையும் உங்களுக்கு விளக்கி விட்டேன் அடுத்தடுத்த வகுப்புகளில் நான் உங்களுக்கு குழி லென்ஸ் மற்றும் குவிலென்சின் குவிய தூரத்தை எவ்வாறு கண்டறிவது என்பது பற்றி விவரிக்கிறேன் இந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்வோம்